முன்னதாக நாம் சில ரியல் டைம் டாஸ்க் ஸ்கேட்யூலிங் அல்காரிதம்களை பார்த்து வந்தோம் ஆரம்பத்தில் சிம்பிள் கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்களைப் பார்த்தோம் பின்னர் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்களை பார்த்து வருகிறோம் ஆரம்பத்தில் நாம் ஈ எஃப் பற்றி விவாதித்தோம் பின்னர் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் பற்றி விவாதித்தோம் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலிங் அல்காரிதம் மிகவும் எளிமையானது என்பதைக் கண்டோம் இது ஒரு பிரீஎம்ட்டிவ் ஸ்கேட்யூலர் ஆகும் மேலும் அவை டாஸ்க்குகளுக்கு அக்கரன்ஸ் பிரீகொன்சி அல்லது அவற்றின் பீரியட் அடிப்படையில் ப்ரையாரிட்டிகளை ஒதுக்க வேண்டும் அதன்பிறகு சில கணித பகுப்பாய்வுகளை நாம் செய்தோம் அதன் அடிப்படையில் டாஸ்க் செட் அதன் காலக்கெடுவை பூர்த்திசெய்ய 3 முக்கியமான முடிவுகளைப் பார்த்தோம் முதலாவது டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் ஆக டாஸ்க்குகளுக்கு யூட்டிலைசேஷன் 1 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் அது அவசியமான நிபந்தனை போதுமானது இல்லை பின்னர் நாம் போதுமான நிலையைப் பார்த்தோம் அதாவது லியு லேலேண்ட் நிபந்தனை நாம் அதன் வெளிப்பாட்டை கண்டோம் மேலும் ஒரு டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் ஆக யூட்டிலைசேஷன் அதையும் விட குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் அதுதான் ஒரு அவநம்பிக்கையான நிலை ஏனெனில் ஒரு டாஸ்க் செட்டிற்கு லியு லேலண்ட் நிலை தோல்வியுற்றாலும் அது இன்னும் ஸ்கேட்யூலபில் ஆக இருக்கலாம் இதனால் நாம் லியு லெஹோஸ்கி தியரம் பற்றி பார்த்தோம் Refer slide Time 0225 லியு லெஹோஸ்கி அளவுகோலுக்குப் பின்னால் உள்ள முக்கிய யோசனை என்னவென்றால் அனைத்து டாஸ்க்குகளும் ஒன்றிணைந்தால் ஏற்படும் வர்ஸ்ட் கேஸ் சூழ்நிலையில் டாஸ்க்குகள் அவற்றின் முதல் டெட்லைனை பூர்த்தி செய்தால் அவை அனைத்து ஃபேஸ்சிங்கிலும் அவற்றின் டெட்லைனை சந்திக்கும் தொடர்ந்து தியரம் படி ஒரு டாஸ்க் செட் அதன் முதல் டெட்லைனை 0 ஃபேஸ்சிங்கில் பூர்த்தி செய்தால் பிறகு டாஸ்க் செட் அதன் டெட்லைனை சாத்தியமான அனைத்து ஃபேஸ்சிங்கிலும் பூர்த்தி செய்யும் டாஸ்க் செட் அதன் முதல் டெட்லைனை சந்திக்குமா என்பதை வரைபடமாக சரிபார்க்கப்பட்டது ஆனால் அது சற்று சிக்கலானது பின்னர் ஒரு கணித வெளிப்பாட்டைப் பார்த்தோம் அதன்படி ஒரு டாஸ்க் Ti இன் ஆக இருந்தால் அதன் டெட்லைனை பூர்த்தி செய்யும் இந்த வெளிப்பாட்டின் பின்னால் உள்ளுணர்வு யோசனை என்னவென்றால் ஹய்யர் ப்ரையாரிட்டி இருக்கும் போதெல்லாம் டாஸ்க்கை இயக்க முடியாது ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் இயங்கும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் 0 ஃபேஸ்சிங்கில் இயங்கும் நேரம் என்பது இன்ஃபேஸ்சிங்கில் எழும் டாஸ்க் மற்றும் அதனுடன் எழும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் இவை என வழங்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக டாஸ்க் பீரியட் 20 ஆக இருந்தால் நமக்கு ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் 7 ஆக இருந்தால் எனவே அதிகபட்சமாக 3 முறை pj pi க்குள் ஏற்படலாம் எனவே இது 20 ஆகும் ஏனெனில் pj ஒரு முறை 0 மணிக்கு நிகழும் பின்னர் ஒரு முறை 7 மணிக்கு மீண்டும் 14 மணிக்கு என்றவாறு செல்லும் ஆகவே எந்தவொரு ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க்கிற்கும் என்று நாம் பொதுமைப்படுத்தலாம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் j நிகழும் போது அது க்கு இயங்குகிறது அதாவது ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க் Tj இயங்கும் அது அனைத்து ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளுக்கும் கருதப்பட வேண்டும் அதாவது j 1 i 1 ஒவ்வொரு Ti டாஸ்க்கிற்கும் இந்த நிபந்தனை உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இந்த நிபந்தனை ஒவ்வொரு டாஸ்க்கிற்கும் இருந்தால் டாஸ்க் செட் அதன் டெட்லைனை பூர்த்தி செய்கிறது என்று கூறலாம் லியு லேலேண்ட் மற்றும் லியு லெஹோஸ்கியின் Liu Lehoczky's வெளிப்பாடுகளை அடிப்படையாகக் கொண்ட சில எடுத்துக்காட்டுகள் இங்கே நாம் கருதும் முதல் எடுத்துக்காட்டு 3 டாஸ்க்குகள் T1 T2 மற்றும் T3 T1 க்கு எக்சீக்யூசன் டைம் 20 மில்லி விநாடி மற்றும் பீரியட் p1 100 e2 30 மில்லி விநாடி p2 150 ஆகும் மற்றும் e3 60 மில்லி விநாடி p3 200 மில்லி விநாடி ரேட் மோனோடோனிக் அனாலிசிஸ் மூலம் நாம் T1 க்கு ஹய் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டும் ஏனெனில் இதன் பீரியட் மிகக் குறைவு T2 க்கு அடுத்த அதிக ஹய் ப்ரையாரிட்டி மற்றும் T3 மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் இந்த ப்ரையாரிட்டி ஒதுக்கீட்டால் டாஸ்க் செட் அதன் டெட்லைனை பூர்த்தி செய்யுமா என்பதை சரிபார்க்கலாம் நாம் சரிபார்க்கும் முதல் விஷயம் லியு லேலேண்ட் கிரைட்டீரியன் பல்வேறு டாஸ்க்குகளின் காரணமாக யூட்டிலைசேஷனை கணக்கிடுகிறோம் முதல் டாஸ்க்கிற்கு இது இரண்டாவது டாஸ்க்கிற்கு மற்றும் மூன்றாவது டாஸ்க்கிற்கு ஆகும் மேலும் நமக்கு கிடைக்கிறது இது மொத்த டாஸ்க்குகளின் காரணமாக கிடைத்த யூட்டிலைசேஷன் மேலும் லியு லேலேண்ட் பவுண்ட் திருப்தி அடைந்ததா என்பதையும் சரிபார்க்க வேண்டும் 3 டாஸ்க்குகளுக்கு லியு லேலண்ட் பவுண்ட் ஆகும் இது சூத்திரங்களிலிருந்து வந்தது அதை எளிமைப்படுத்தும்போது லியு லேலேண்ட் பவுண்ட் 0 78 என கண்டறியப்பட்டுள்ளது டாஸ்க் செட்டின் யூட்டிலைசேஷன் அதாவது 0 7 0 78 ஆக இருக்கும் எனவே டாஸ்க் செட் அதன் டெட்லைனை பூர்த்தி செய்யும் என்று கூறலாம் மேலே இருந்து லியு லேலேண்ட் கிரைட்டீரியன் திருப்தி அடைந்துள்ளது மற்றும் டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் என்று ஊகிக்க முடியும் வெவ்வேறு டாஸ்க் செட் பற்றி பார்ப்போம் முதல் டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைம் மற்றும் பீரியட் 20 மில்லி விநாடி மற்றும் 100 மில்லி விநாடி இரண்டாவது டாஸ்க் 30 மில்லி விநாடி மற்றும் 150 மில்லி விநாடி மூன்றாவது டாஸ்க் முறையே 90 மில்லி விநாடி மற்றும் 200 மில்லி விநாடி என அமைப்போம் யூட்டிலைசேஷனை சரிபார்க்க மற்றும் மற்றும் 3 டாஸ்க்கிற்கு லியு லேலண்ட் பவுண்ட் 0 78 ஆகும் இது லியு லேலேண்ட் பவுண்ட்டை மீறுகிறது எனவே இது லியு லேலேண்ட் சோதனையில் தோல்வியடைகிறது லியு லேலண்டின் கூற்றுப்படி இது திட்டமிடப்படாமல் போகலாம் ஆனால் லியு லேலேண்ட் ஒரு அவநம்பிக்கையான முடிவு என்பதை நாம் அறிவோம் ஆகவே லியு மற்றும் லெஹோஸ்கியின் கம்ப்லிசன் டைம் தியரத்தை நாம் சரிபார்க்க வேண்டும் இது ஸ்கேட்யூலபிலா இல்லையா என்பதைக் கணிக்க வேண்டும் முதல் விஷயம் என்னவென்றால் அனைத்து டாஸ்க்குகளும் 0 ஃபேஸ்சிங்கில் முதல் டெட்லைனை பூர்த்திசெய்கிறதா என்பதை சரிபார்க்கவும் அனைத்து டாஸ்க்குகளும் 0 ஃபேஸ்சிங்கில் முதல் டெட்லைனை பூர்த்திசெய்தால் டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் இது ஹய்யஸ்டு ப்ரையாரிட்டி டாஸ்க் T1 இல் தொடங்கி டாஸ்க் T2 மற்றும் T3 உடன் நிகழ்ந்தாலும் இன்னும் T1 இயங்கும் அது 20 க்குள் முடிவடையும் அதே நேரத்தில் டெட்லைன் 100 ஆகும் எனவே T1 அதன் முதல் டெட்லைனை பூர்த்தி செய்கிறது T2 க்கு 30 மில்லி விநாடிகள் மற்றும் பீரியட் 150 மில்லி விநாடி ஆகும் T2 இன் முதல் இன்ஸ்டன்ஸ் 150 மில்லி விநாடிகளுக்கு முன்பு முடிக்கப்பட வேண்டும் மேலும் T1 மற்றும் T2 ஒன்றாக நிகழும் என்பதால் முதலில் T1 இயங்கும் T1 முடிந்தவுடன் T2 எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் T2 50 மில்லி விநாடிகள் வரை இயங்கும் அந்த நேரத்தில் அது முடிவடையும் ஆனால் அதன் டெட்லைன் 150 மில்லி விநாடிகள் ஆகும் டெட்லைனிற்குள் T2 முடிவடைகிறது ஏனெனில் T1 இன் அடுத்த இன்ஸ்டன்ஸ் 100 இல் மட்டுமே நிகழும் மூன்றாவது டாஸ்க் T3 க்கு 90 மில்லி விநாடிகள் தேவைப்படுகிறது டெட்லைன் பீரியட் இரண்டுமே 200 மில்லி விநாடிகள் ஆகும் மீண்டும் வரைபடமாக செய்வோம் T1 T2 T3 ஒன்றாக வருகின்றன T1 என்பது 20 மில்லி விநாடிகளுக்கு இயங்கும் ஹய்யஸ்டு ப்ரையாரிட்டி பின்னர் T2 30 மில்லி விநாடிக்கு இயங்கும் இந்த கட்டத்தில் T3 இயக்கத் தொடங்கலாம் T3 100 வரை இயக்க முடியும் ஏனெனில் 100 மில்லி விநாடிகளில் T1 இன்ஸ்டன்ஸ் எழும் இந்த நேரத்தில் T3 50 மில்லி விநாடிகளை நிறைவேற்றியிருக்கும் T1 முடிந்ததும் T2 மீண்டும் இயக்கும் இறுதியாக T3 செயல்படுகிறது மற்றும் நிறைவு அடைகிறது ஆனால் அது அதன் டெட்லைனிற்குள் இருக்கும் டாஸ்க் செட் அதன் டெட்லைனை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்டன மேலும் T1 T2 மற்றும் T3 இவை அனைத்தும் அவற்றின் முதல் டெட்லைனை பூர்த்தி செய்கிறதா என்பதை வரைபடமாக சரிபார்த்துள்ளோம் அதை கணித ரீதியாக செய்வோம் e120 p1100 e230 p2150 e390 மற்றும் p3200 ஆகிய 3 டாஸ்க்குகளை மீண்டும் எடுத்து கொண்டிருக்கிறோம் முதலில் லியு லெஹோஸ்கி கண்டிஷன் முதல் டாஸ்க்கிற்கு சோதிக்க படுகிறது T1 ஹைஎஸ்ட் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஆகும் மற்றும் இது வேறு எந்த டாஸ்க்காலும் பிரீஎம்ட் செய்யப்படாது எனவே இது 20 க்கு இயங்கும் மேலும் இது 100 மில்லி விநாடிக்கு அதன் டெட்லைனை பூர்த்தி செய்யும் 20 என்பது 100 க்கும் குறைவானது மேலும் T1 அதன் டெட்லைனை சந்திக்கும் என்பதை உறுதி செய்கிறது T2ஐப் பொறுத்தவரை இதற்கு 30 மில்லி விநாடி தேவைப்படும் T1 என்பது ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஆகும் ஒரு ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் மட்டுமே உள்ளது அது 2 முறை எழலாம் ஏனெனில் மற்றும் T1 டாஸ்க் இயங்கும் ஒவ்வொரு முறையும் 20 மில்லி விநாடி எடுக்கும் இங்கே 30 20 ∗ 2 70 மில்லி விநாடி அதாவது T2 அதன் எக்சீக்யூசனை 70 மில்லி விநாடிகலில் நிறைவு செய்யும் அதே நேரத்தில் பீரியட் 150 மில்லி விநாடி ஆகும் இங்கே லியு லெஹோஸ்கி கிரைட்டீரியன் திருப்தி அளிக்கிறது T3 க்கு 90 மில்லி விநாடி எக்சீக்யூசன் டைம் மற்றும் அதன் பீரியட் 200 மில்லி விநாடி ஹய்யஸ்டு ப்ரையாரிட்டி டாஸ்க் T1 இரண்டு முறை ஏற்படலாம் ஏனெனில் மற்றும் 20 ∗ 2 40 மில்லி விநாடி ஹய்யஸ்டு ப்ரையாரிட்டி டாஸ்க்கால் எடுக்கப்படும் இரண்டாவது ஹைஎஸ்ட் ப்ரையாரிட்டி டாஸ்க் T2 ஆகும் இது 2 முறை நிகழும் ஏனெனில் மற்றும் T3 நிகழும் ஒவ்வொரு முறையும் அது 30 மில்லி விநாடிக்கு இயங்கும் மொத்தம் 190 மில்லி விநாடிகளாக செயல்படுகிறது இது வரைகலை ஓவியத்தில் பெறப்பட்ட ஒத்த முடிவாகும் ஆனால் இவை எளிமையான வெளிப்பாடுகள் என்பதால் எந்த தவறும் இல்லாமல் விரைவாகவும் எளிதாகவும் செய்யப்படலாம் அதேசமயம் வரைகலை செய்பவர்கள் தவறு செய்ய வாய்ப்புள்ளது மற்றும் அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது

இனிமேல் கணித வெளிப்பாடு அனைத்து எடுத்துக்காட்டுகளிலும் நேரடியாகப் பயன்படுத்தப்படும் லியு லெஹோஸ்கி Liu Lehoczky criterion கிரைட்டீரியனின் செயல்பாட்டின் பின்னணியில் உள்ள முக்கிய கருத்துகளைப் புரிந்துகொள்ள வரைகலை தீர்வு உதவுகிறது ஆனால் கணித வெளிப்பாட்டைப் பயன்படுத்துவதற்கான தீர்வைச் செயல்படுத்துவதற்கு லியு லெஹோஸ்கியின் அளவுகோலில் இருந்து டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் என்பதைக் காணலாம் 3 டாஸ்க்குகள் உள்ளன மற்றும் டாஸ்க் T1 இன் எக்சீக்யூசன் டைம் 10 ஆகும் பீரியட் மற்றும் டெட்லைன் இரண்டுமே 50 மற்றும் ஃபேஸ் 100 மில்லி விநாடி பின் வருவன எல்லாம் மில்லி விநாடிகளில் உள்ளன டாஸ்க் T2 இன் எக்சீக்யூசன் டைம் 20 பீரியட் மற்றும் டெட்லைன் 60 ஃபேஸ் 0 டாஸ்க் T3 இன் எக்சீக்யூசன் டைம் 30 பீரியட் மற்றும் டெட்லைன் இரண்டும் 80 மற்றும் ஃபேஸ் 50 ஆகும் லியு லேலேண்ட் நிபந்தனை அது ஸ்கேட்யூலபிலா இல்லையா என்பதை சரிபார்க்கிறது மற்றும் லியு லேலேண்ட் நிபந்தனைக்கு ஏற்ப ஸ்கேட்யூலபில் ஆகவில்லை என்றால் டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் இல்லை என்று முடிவு செய்வதற்கு முன்பு நாம் லியு மற்றும் லெஹோஸ்கி அளவுகோலை சரிபார்க்க வேண்டும் ஆனால் ஒரு டாஸ்க் செட் லியு லேலேண்ட் கிரைட்டீரியன் மற்றும் லியு லெஹோஸ்கி கிரைட்டீரியன் இரண்டும் தோல்வியுற்றது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் டாஸ்க் செட் அன்ஸ்கேட்யூலபில் என்று பாதுகாப்பாக முடிவு செய்ய முடியுமா அல்லது இன்னும் டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் ஆகும் வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது இதற்கு பதில் என்னவென்றால் ஒரு டாஸ்க் செட் லியு லெஹோஸ்கி கிரைட்டீரியனில் தோல்வியுற்றாலும் கூட அது அதன் டெட்லைனை சந்திக்க வாய்ப்பு உள்ளது இதற்குப் பின்னால் உள்ள முக்கிய காரணம் என்னவென்றால் லியு லெஹோஸ்கி கிரைட்டீரியனில் நாம் வர்ஸ்ட் கேஸ் நிலையை சரிபார்க்கிறோம் அதில் ஒரு டாஸ்க் செட் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் உடன் இன்ஃபேஸ்சில் வந்து சேரும் ஆனால் பின்னர் அது போல் நடக்காமலும் போகலாம் இதனால் டாஸ்க் செட் லியு லெஹோஸ்கி கிரைட்டீரியனில் தோல்வி அடையக் கூடும் ஆனாலும் கூட டாஸ்க் செட் அதன் டெட்லைனை சந்திக்கக்கூடும் ஆனால் இந்த வழக்குகள் மிகக் குறைவு அங்கு டாஸ்க் செட் லியு லெஹோஸ்கியின் கிரைட்டீரியனில் தோல்வியடைந்து அதன் டெட்லைனை இன்னும் சந்திக்கின்றன ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரின் சில சிக்கல்கள் பின்வருமாறு அங்கு சரிபார்க்க வேண்டிய முதல் விஷயம் டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் டாஸ்க் முடிவு பதிவு அல்லது சில சுகாதார கண்காணிப்பு சோதனை போன்ற சில டாஸ்க்குகள் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் கள் மற்றும் சில காரணங்களால் இந்த டாஸ்க் களில் சில தாமதமாகிவிட்டால் அது ஹைஎஸ்ட் ப்ரையாரிட்டி மிக முக்கியமான டாஸ்க் யை பாதிக்கும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளை பாதிக்க முடியாவிட்டால் டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் களின் கீழ் கணினி நிலையானது என்று கூறலாம் ஆனால் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் தாமதமாகிவிட்டால் அது ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் யை தாமதப்படுத்தலாம் கணினி நிலையற்றது அல்லது மோசமான நிலையற்ற ஓவர்லோட் கையாளுதல் திறனைக் கொண்டுள்ளது என்று நாம் கூறலாம் இது ஈ எஃப் விஷயத்தில் உண்மையாக இருந்தது ரேட் மோனோடோனிக் திட்டமிடலுக்கான தேர்வு பின்வருமாறு டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் நிலைமைகளின் கீழ் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் நிலையானது என்று கூறலாம் ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் நிலைமைகளின் கீழ் நிலையானது ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரில் லோவஸ்டு ப்ரையாரிட்டி டாஸ்க் அதன் டெட்லைனை தவறவிட முடியாது ஏனெனில் இங்கு அடிப்படைக் கொள்கை என்னவென்றால் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் முடிக்க படாவிட்டாலும் கூட தயாராக இருக்கும்போது ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் செயல்படுத்தப்படும் எனவே ஆர் ஏ உண்மையில் நிலையானது இது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கை பிரீஎம்ட் செய்கிறது ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் வரும்போது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் தொடர்ந்து இயங்குவதற்கான வாய்ப்பே இல்லை மேலும் இது டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் கீழ் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் நிலையானது என்பதை உறுதியாகக் காட்டுகிறது ஏனென்றால் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் முடிவடையாத போதும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் வரும் போதெல்லாம் அது கான்டெக்ஸ்ட் சுவிட்சு செய்யப்படும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் இயங்கும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளுக்கு CPU ஐ வழங்க வேண்டும் இது EDF இல் நடப்பதற்கு முரணானது ஆகவே EDF அல்காரிதம் உடன் ஒப்பிடும்போது ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலிங் டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் கையாளும் போக்கு பொருத்தவரை மிகவும் சாதகமான அம்சமாகும் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரின் மிக எளிமையான செயல்படுத்தல் அனைத்து டாஸ்க்குகளையும் ஒரு கியூவில் வைத்திருப்பது ஆகும் டாஸ்க்குகள் வரும்போது அதை நாம் கியூவில் வைக்கிறோம் ஒவ்வொரு முறையும் ஒரு டாஸ்க் அரைவல் இன்ஸ்டன்ஸ் அல்லது கம்ப்லிசன் இன்ஸ்டன்ஸ் நிகழும்போது கியூவில் காத்திருக்கும் அனைத்து டாஸ்க்குகளில் எந்த டாஸ்க்கிற்கு ஹய் ப்ரையாரிட்டி உள்ளது என்பதை கியூ வழியாக சரிபார்க்க வேண்டும் ஆனால் இந்த சூழ்நிலையை நாம் ஆராய்ந்தால் ஒரு டாஸ்க் வரும் போது மேலும் இன்சர்சன் போது அதை கியூவின் முடிவில் சேர்க்கிறோம் எனவே இன்சர்சன் டைம் 1 ஆகும் ஆனால் ஒவ்வொரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டிலும் அதாவது ஒரு டாஸ்க் அரைவல் அல்லது கம்ப்லிசன் நிலையில் கியூ முழுவதையும் நாம் சரிபார்க்க வேண்டும் காத்திருக்கும் டாஸ்க்குகளில் ஹய் ப்ரையாரிட்டி உள்ளதைக் கண்டறிய வேண்டும் எனவே இது O கியூவில் n டாஸ்க்குகள் காத்திருக்கும் இருந்தால் மிகவும் திறமையான தீர்வு அல்ல இதற்கு ப்ரையாரிட்டி கியூ ஒரு தீர்வாக இருக்கும் ஏனெனில் ஒரு ஹீப் அடிப்படையில் ப்ரையாரிட்டி கியூ செயல்படுத்தப்படலாம் ஒரு ஹீப்பை ஒரு அரேவில் செயல்படுத்தலாம் ஒரு ஹீப்பிற்கு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் பயன்படுத்துகிறோம் ஒரு ஹீப் அல்காரிதமில் ஒரு உறுப்பைச் இன்சர்ட் செய்ய O அதேசமயம் ஹைஎஸ்ட் ப்ரையாரிட்டி டாஸ்க்கை எளிதில் பெற முடியும் அது O இது லிங்கிடு லிஸ்ட் விட திறமையானதாக இருந்தாலும் ஒரு சிறந்த தீர்வாக அது இன்னும் போதுமானதாக இல்லை ஏனெனில் ஒவ்வொரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டிலும் ஒரு டாஸ்க் வந்தால் அந்த டாஸ்க்கை செருக நமக்குத் தேவை log n ஆக இருக்கும் ஹீப் இதை மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூவை பயன்படுத்தி மேம்படுத்தலாம் இது ஒரு ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரின் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செயலாக்கங்களில் உண்மையில் பயன்படுத்தப்படுகிறது இங்குள்ள யோசனை என்னவென்றால் ஒரு ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது சில வகுப்புகளுக்குப் பிறகு போசிக்ஸ் நிகழ்நேர தரத்தைப் பற்றி விவாதிப்போம் மேலும் கிடைக்கும் ப்ரையாரிட்டி நிலைகளின் எண்ணிக்கை பொதுவாக 16 ஆகவும் சில சந்தர்ப்பங்களில் இது 32 ஆகவும் இருப்பதைக் காண்போம் ஆனால் நம்மிடம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ப்ரையாரிட்டி லெவல் இருந்தால் இங்கே ஒரு கியூ வேண்டும் ஒரு டாஸ்க் எழும் ஒவ்வொரு முறையும் ஒரு டாஸ்க்கிற்கு ப்ரையாரிட்டி 1 ஒதுக்கப்பட்டால் நாம் அதை கியூவில் இன்சர்ட் செய்யும் அது முடிந்ததும் அது காத்திருக்கும் மீண்டும் டாஸ்க் பீரியட் முடியும் வரை நாம் இங்கே ஒரு புதிய இன்ஸ்டன்ஸ் இன்சர்ட் செய்யும் அனைத்து டாஸ்க் ப்ரையாரிட்டி லெவலிற்கும் இதைச் செய்கிறோம் இன்சர்ஷன் O ஆகும் ஆனால் ஒரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டில் டாஸ்க்கை தேர்ந்தெடுப்பதும் O ஆகும் ஏனென்றால் நாம் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கில் இருந்து மேலும் இந்த கியூவில் ஏதேனும் ஒரு டாஸ்க் உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும் ஒரு ஸ்கேட்யூலர் இருந்து தொடங்கும் கியூவில் ஏதேனும் டாஸ்க் இருந்தால் அது எந்த கியூவில் பார்த்தாலும் அது கியூவின் முன்புறத்தில் காத்திருக்கும் ஒரு டாஸ்க்கை கண்டால் அது அதை எடுத்துக் கொள்கிறது அது O ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் டாஸ்க் லெவல் இருப்பதால் அது ஒரு குறிப்பிட்ட வரம்பைக் கவனிக்க வேண்டும் எனவே டாஸ்க் கியூவில் இன்சர்ட் செய்வது மற்றும் இந்த கியூவில் இருந்து ஒரு டாஸ்க்கை பெறுவது இரண்டுமே O ஆகும் இது மிகவும் திறமையான செயலாக்கமாகும் எனவே ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செயல்படுத்தல் பற்றி விவாதிக்க படுவதால் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் பொதுவாக அனைத்து ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களிலும் மல்டி லெவல் கியூ உடன் செயல்படுத்தப்படுவதைக் காண்போம் ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டிகள் தொகுப்பை வழங்குவதன் மூலம் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் மூலம் ரியல் டைம் டாஸ்க் ஸ்கேட்யூலிங்கை அவை ஆதரிக்கின்றன